நாம் இப்போது MOS டிரான்சிஸ்டரை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது மூன்று டெர்மினல் டூ போர்ட் ஆகும் இது ஒரு நல்ல ஆம்பிளிஃபைர் சாதனத்தில் விரும்பத்தக்க சில கேரக்டரிஸ்டிக்ஸ்களைக் கொண்டுள்ளது இந்தப் பாடத்தில் MOS டிரான்சிஸ்டரின் கேரக்டரிஸ்டிக்ஸ்களை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் நம்மிடம் கேட் ட்ரைன் மற்றும் சோர்ஸ் உள்ளது மேலும் நம்மிடம் இரண்டு போர்ட் வோல்ட்டேஜ்கள் VGS கேட் சோர்ஸ் வோல்டேஜ் மற்றும் VDS ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் உள்ளது மற்றும் ட்ரைன் கரண்ட் ID கேட் கரண்ட் IG ஆனது பூஜ்ஜியமாகும் இது பல சந்தர்ப்பங்களில் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பை எளிதாக்குகிறது இப்போது நான் கரண்ட்டை வோல்ட்டேஜ்ஜின் செயல்பாடாகக் காட்டினேன் இப்போது நான் அதை இன்னும் விரிவாகக் காண்பிப்பேன் முன்பு எந்த கான்ஸ்டன்ட்களையும் நான் வரையறுக்கவில்லை இப்போது அதைச் செய்வேன் எனவே VGS ஆனது VT எனப்படும் சில கான்ஸ்டன்ட்களை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் இந்த ட்ரைன் கரண்ட் ID ஆனது பூஜ்ஜியமாகும் இந்த கான்ஸ்டன்ட்கள் என்ன என்பதை பின்னர் விளக்குகிறேன் ID ஆனது வேறு சில கான்ஸ்டன்ட் ஆன munCoxW பை L டைம்ஸ் VGS மைனஸ் VT டைம்ஸ் VDS மைனஸ் VDS ஸ்கொயர் பை டூ க்கு சமம் ஆக இருக்கும் மேலும் VGS ஆனது VT ஐ விட அதிகமாக இருக்கும் போது VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட குறைவாக இருக்கும் மூன்றாவதாக ஒரு பகுதி உள்ளது அங்கு கரண்ட் ஆனது இந்த கான்ஸ்டன்ட் munCoxW பை 2 டைம்ஸ் W பை L ஆக இருக்கும் இது டிரான்சிஸ்டர் VGS மைனஸ் VT ஸ்கொயர் இன் வேறு சில கான்ஸ்டன்ட் ஆகும் VT ஐ விட VGS அதிகமாகவும் VGS மைனஸ் VT ஐ விட VDS அதிகமாகவும் இருக்கும்போது இது நிகழ்கிறது இப்போது முதலில் இந்த கான்ஸ்டன்ட்களை வரையறுக்கிறேன் எலக்ட்ரிகல் வேறியபிள்ஸ் ஆனது இந்த VGS மற்றும் இந்த VDS மட்டுமே மீதமுள்ள சொற்கள் டிரான்சிஸ்டரின் சில கான்ஸ்டன்ட்கள் இந்த VT மற்றும் Vt ஆல் குறிக்கப்படும் தெர்மல் வோல்ட்டேஜ் உடன் தயவு செய்து குழப்ப வேண்டாம் என் விஷயத்தில் நான் எப்போதும் தெர்மல் வோல்ட்டேஜ்ஜின் சப்ஸ்கிரிப்ட்டிற்கு சிற்றெழுத்து t ஐயும் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் VT க்கு பெரிய எழுத்தையும் பயன்படுத்துகிறேன் இது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது டிரான்சிஸ்டரின் சில கான்ஸ்டன்ட் ஆகும் இப்போது அது ஏன் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் இது பிரைமரி கண்ட்ரோல் ஆக இருந்தால் இது போர்ட் ஒன் ரைட் டிரான்சிஸ்டருக்கான பிரைமரி கண்ட்ரோல் இந்த த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ விடக் குறைவாக இருந்தால் டிரான்சிஸ்டர் ஆஃப் நிலையில் உள்ளது கரண்ட் பூஜ்ஜியம் என்று நீங்கள் கூறலாம் இப்போது இங்கு மேலும் ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த சமன்பாடுகள் VGS மற்றும் VDS இரண்டும் பாசிட்டிவ் என்று கருதி எழுதப்பட்டவை இப்போது நீங்கள் டிரான்சிஸ்டரை சந்திக்கும் போது நீங்கள் அதை வெவ்வேறு போலாரிட்டிகளுடன் இயக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நமது நோக்கங்களுக்காக நாம் VGS மற்றும் VDS ஐ பாசிட்டிவ் ஆகக் கருதுவோம் எனவே கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ஜிற்குக் கீழே இருந்தால் டிரான்சிஸ்டர் ஆனது இயங்காது மற்றும் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வகை MOS டிரான்சிஸ்டரில் சார்ஜ் கேரியர்களாக இருக்கும் எலக்ட்ரான்களின் இயக்கம் இந்த கான்ஸ்டன்ட் mu n உள்ளது மற்றும் ஒரு யூனிட் பகுதிக்கு சில ஆக்சைடு கொள்ளளவைக் கொண்ட C ox உள்ளது MOS டிரான்சிஸ்டரின் இதயம் போன்ற ஒரு கப்பாசிட்டர் உள்ளது இது கப்பாசிட்டர்ரின் கப்பாசிட்டன்ஸ் டென்சிட்டி ஒரு யூனிட் பகுதிக்கான கப்பாசிட்டன்ஸ் மேலும் W என்பது டிரான்சிஸ்டரின் அகலம் மற்றும் L என்பது டிரான்சிஸ்டரின் நீளம் MOS டிரான்சிஸ்டரின் பிஸிக்ஸ் பிளான் காட்சியைப் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நீளம் உள்ளது இந்தப் பக்கம் சோர்ஸ் இந்தப் பக்கம் ட்ரைன் மற்றும் அங்கு ஒரு குறிப்பிட்ட அகலம் உள்ளது என்று மாறிவிடும் எனவே இது இப்படி இருக்கிறது மற்றும் டிரான்சிஸ்டரின் அகலம் முழுவதும் ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு கரண்ட் பாய்கிறது அது ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ஸிற்கு செல்கிறது ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே உள்ள தூரம் நீளம் மற்றும் இந்தப் பகுதியின் அகலம் கரண்ட் பாயும் அகலம் W இப்போது நம் நோக்கங்களுக்காக இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை இப்போது நீங்கள் ஒரு IC ஐ வடிவமைக்கும்போது உங்கள் சொந்த W மற்றும் L ஐத் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது ஆனால் உங்களிடம் ஒரு டிஸ்க்ரீட் டிரான்சிஸ்டர் இருக்கும்போது W மற்றும் L ஆகியவை உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் எனவே நம்மைப் பொறுத்த வரையில் இங்கே தோன்றும் இந்த முழுப் பொருளையும் எடுத்துக் கொள்ளலாம் mu n C ox W பை L mu n C ox W பை L இது எல்லா வெளிப்பாடுகளிலும் சில சிங்கிள் கான்ஸ்டன்ட்களாகத் தோன்றும் mu n C ox W பை L நான் இதை Kn என வரையறுக்கிறேன் இது MOS டிரான்சிஸ்டரின் கரண்ட் காரணியாக அறியப்படுகிறது எனவே நம்மைப் பொறுத்த வரையில் Kn நிலையானது மேலும் W மற்றும் L ஆனது வேறியிங் எனும்போது அசைன்மென்ட்டில் அல்லது செயல்பாடுகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் mu n C ox அது நமக்கு கொடுக்கப்பட்ட கான்ஸ்டன்ட் ஆகும் இது டிரான்சிஸ்டர் செய்யப்பட்ட செயலாக்கத்தின் ஒரு சொத்து அதை நாம் மாற்ற முடியாது மேலும் இதேபோல் VT நமக்கு மற்றொரு கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே MOS டிரான்சிஸ்டரின் இந்த விளக்கத்தில் இரண்டு கான்ஸ்டன்ட்கள் உள்ளன கரண்ட் காரணி K n மற்றும் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் VT இப்போது முன்பு நான் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை மட்டுமே காட்டினேன் கடைசியாக ஏன் அது ஏனெனில் இந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரைன் ஆனது வலுவாக கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அதாவது போர்ட் ஒன்றில் உள்ள வோல்ட்டேஜ் சார்ந்து இருப்பதைக் காணலாம் மேலும் இது போர்ட் டூ வோல்ட்டேஜ் ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அனைத்தையும் சார்ந்தது அல்ல இந்த ரீஜன் இல் நீங்கள் அதை ஒரு ஆம்பிளிஃபைர் ஆக செயல்பட விரும்புகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த மற்ற பகுதியைப் பார்த்தால் முதலில் டிரான்சிஸ்டர் கட் ஆஃப் நிலையில் முதல் ரீஜன் பயனற்றது கரண்ட்டே இல்லை சாதனத்தில் இருந்து எந்த ஆம்பிளிஃபிகேஷன் இருக்க முடியாது இப்போது இந்த ரீஜன்னில் கரண்ட் ஆனது VGS மற்றும் VDS இரண்டையும் சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இது விரும்பத்தக்கது அல்ல ஏனெனில் இந்த விஷயத்தில் அளவுரு y22 பூஜ்ஜியமாக இருக்காது அதேசமயம் இங்கே அது பூஜ்ஜியம் மற்றும் இதுவே விரும்பத்தக்க செயல்பாட்டின் பகுதி எனவே டிரான்சிஸ்டர் எந்த கரண்ட்டையும் நடத்தாத இந்த ரீஜன் இது கட் ஆஃப் என அழைக்கப்படுகிறது கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ஜிற்குக் கீழே இருந்தால் இது நிகழ்கிறது அதனால்தான் இது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது ரீஜன் கரண்ட் உள்ளது ஆனால் அது VGS மற்றும் VDS இரண்டையும் சார்ந்துள்ளது இது ட்ரையோட் ரீஜன் அல்லது லீனியர் ரீஜன் என அழைக்கப்படுகிறது இது ஏன் ட்ரையோட் அல்லது லீனியர் ரீஜன் என்று அழைக்கப்படுகிறது என்பதை பின்னர் பார்ப்போம் இது நமக்கு மிகவும் ஆர்வமுள்ள ரீஜன் இது சேச்சுரேசன் ரீஜன் என்று அழைக்கப்படுகிறது இது சேச்சுரேசன் மண்டலம் என்று அழைக்கப்பட பல வரலாற்று காரணங்கள் உள்ளன ஆனால் டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்க VT ஐ விட VGS அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் VDS ஆனது VGS மைனஸ் VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் போர்ட் இரண்டில் குறுக்கே உள்ள இந்த வோல்ட்டேஜ் என்று நாம் கூறுகிறோம் இந்த ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது பலவிதமான டிரான்சிஸ்டர்கள் உள்ளன முதலாவதாக இந்த குறிப்பிட்ட டிரான்சிஸ்டர் nMOS டிரான்சிஸ்டர் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகைக்கு ஒத்திருக்கிறது மேலும் nMOS டிரான்சிஸ்டர்களில் கூட வெவ்வேறு வகைகள் உள்ளன அங்கு நீங்கள் VT பாசிட்டிவ் ஆகவோ அல்லது நெகட்டிவ் ஆகவோ இருக்க முடியும் மற்றும் எளிமைக்காக மேலும் இது மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் வழக்கு என்பதால் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ஜூம் பாசிட்டிவ் ஆக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கருதுவோம் எனவே இது MOS டிரான்சிஸ்டரின் கேரக்டரிஸ்டிக்களின் விரைவான சுருக்கமாகும் எனவே சுருக்கமாக நம்மிடம் குறைந்தபட்சம் ஒரு செயல்பாட்டுப் பகுதி உள்ளது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்கள் உள்ளன அங்கு கரண்ட் ஆனது VGS ஐ வலுவாகச் சார்ந்துள்ளது ஆனால் VDS இல் அல்ல எனவே ஒரு ஆம்பிளிஃபைர் ஆக உணர விரும்பினால் நாம் சேச்சுரேசன் பகுதியில் இந்த பகுதியில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை அமைக்க வேண்டும் ஸ்மால் சிக்னல் மாடலில் மேலும் மேலும் சென்று என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கும்போது இந்த பாய்ண்ட் ஆனது தெளிவாகவும் இருக்கும்